எனவே கடந்த விரிவுரையில் கொதித்தலைப் பார்த்தோம் இன்று நாம் ஒடுக்கத்திற்கு செல்லப் போகிறோம் எனவே இன்றைய விரிவுரையை நாம் காணப்போவது என்னவெனில் ஒடுக்க செயல்முறையை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதைப் பார்க்கப் போகிறோம் மற்றும் மீண்டும் ஒருமுறை நோக்கம் ஒன்றுதான் வெப்பப் போக்குவரத்து ஏற்ற குணகத்தைக் கண்டறிய h என்றால் என்ன மற்றும் சராசரி வெப்ப போக்குவரத்து ஏற்ற குணகம் என்றால் என்ன எனவே அதைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம் எனவே ஒடுக்கத்தின் போது என்ன நடக்கும் திரவத்திற்கு வெப்பம் வழங்கப்படும் மற்றும் திரவம் திரவத்திலிருந்து நீராவி நிலைக்கு மாற்றப்படும் கொதிநிலையைப் பார்த்தோம் எனவே சுவரில் இருந்து வெப்பப் போக்குவரத்து அல்லது திரவத்திற்கு ஒரு திடப்பொருள் காரணமாக ஒரு கட்ட மாற்றம் நிலைமாற்றம் ஏற்படுகிறது ஒடுக்கத்தில் என்ன நடக்கிறது என்பது திரவமானது நீராவியிலிருந்து திரவ நிலைக்குச் செல்லும் என்பதற்கான நேர் எதிரான செயல்முறையாகும் அதைச் செய்யும்போது அது மேற்பரப்பு அல்லது அதற்கு அடுத்ததாக இருக்கும் சுவரால் எடுக்கப்படும் வெப்பத்தை விடுவிக்கிறது எனவே இது தலைகீழ் செயல்முறையாகும் அங்கு மறை வெப்பம் உள்ளுறை வெப்பம் விடுவிக்கப்படுகிறது எனவே ஒடுக்கத்தின் போது திரவத்தால் வெளியிடப்படும் உள்ளுறை வெப்பம் மற்றும் அது கொதிக்கும் போது அது சரியாக எதிராக இருக்கும் அது குறைந்த ஆற்றலில் இருந்து அதிக ஆற்றல் நிலைக்குச் செல்வதற்காக திரவத்தால் எடுக்கப்படும் வெப்பம் ஆகும் எல்லாம் சரி எனவே இப்போது நான்கு வகைகள் உள்ளன எனவே மீண்டும் ஒருமுறை வெளிப்படையாக மறை வெப்பம் இங்கே ஒரு பாத்திரத்தை வகிக்கிறது எனவே திரவத்தின் மறை வெப்பமான hfg முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே நான்கு வகையான ஒடுக்கம் உள்ளது சரி எனவே ஒன்று துளி வாரியான துளிகள் வாரியான ஒடுக்கம் பின்னர் நம்மிடம் துளி வாரியாக இடைநீக்கம் செய்யப்பட்ட ஒடுக்கம் உள்ளது மூன்றாவது ஒன்றில் உங்களிடம் மென் படல ஒடுக்கம் உள்ளது மற்றும் நான்காவது செயல்முறை நேரடி ஒடுக்கம் சரி எனவே இவை நான்கு வகையான ஒடுக்க செயல்முறை ஆகும் எனவே முதலில் ஒரு துளி வாரியான ஒடுக்கம் அதில் என்ன நடக்கிறது என்பதுதான் துளி வாரியான ஒடுக்க செயல்பாட்டில் அப்படியென்றால் ஒரு சுவர் இருந்தால் அங்கே நீராவி உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் அமைதியான நீராவி அடக்கியுள்ள நீராவி என்பது நீராவிகள் நகராமல் இருப்பதைக் குறிக்கிறது ஏனெனில் நிலையானது மற்றும் நீராவி சில செறிவூட்டல் வெப்பநிலையில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது ஒடுக்கப் புள்ளி மற்றும் தட்டின் வெப்பநிலை Ts ஆகும் எனவே Ts ஆனது Tsat ஐ விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்க வேண்டும் அது Tsat ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் நீராவி இப்போது வெப்பத்தை இழக்கப் போவதால் அது திரவத்தை உருவாக்கப் போகிறது மேலும் அந்த வெப்பத்தை சுவர் எடுத்துக்கொள்கிறது சரி எனவே இப்போது என்ன நடக்கிறது உங்களிடம் இந்த மேற்பரப்பில் உருவாகும் சொட்டுகள் உள்ளன சரியா எனவே இவை ஒடுக்க செயல்பாட்டின் போது அணுக்கருவாக இருக்கும் சொட்டுகள் எனவே அது அணுக்கருவாகும் போது அவை மெதுவாக ஒவ்வொன்றாக கீழே இறங்கி பின்னர் திரவம் சேகரிக்கப்படுகிறது எனவே அவை சுவரின் மேற்பரப்பில் சறுக்கி பின்னர் திரவம் சேகரிக்கப்படுகிறது எனவே ஒடுக்கப்பட்டது சேகரிக்கப்படுகிறது இது துளி வாரியான ஒடுக்க செயல்முறை ஆகும் எனவே இப்போது நான் அதை பார்த்தால் இடைநிறுத்தப்பட்ட துளி வாரியாக இடைநிறுத்தப்பட்ட ஒடுக்கத்தைப் பார்த்தால் இடைநிறுத்தப்பட்ட ஒடுக்க செயல்முறை நான் ஒரு குழாயை எடுத்துக் கொண்டால் ஒருவேளை நான் ஒரு குழாயை எடுத்துக் கொண்டால் இது மிகவும் பொதுவான துளி வாரியாக இடைநிறுத்தப்பட்ட துளி வாரியான ஒடுக்கம் இது மிகவும் பொதுவானது மற்றும் பல வெப்பப் போக்குவரத்து சாதனங்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் ஒரு குழாயை எடுத்துக் கொண்டால் குழாயின் மேற்பரப்பு Ts வெப்பநிலையில் பராமரிக்கப்பட்டு இந்த குழாயின் வழியாக நீராவி பாய்கிறது என்றால் செறிவு வெப்பநிலை Tsat என்று சொல்லலாம் சரி இப்போது குழாயின் வளைந்த மேற்பரப்பில் குமிழ்கள் உருவாகும் பின்னர் இது ஒரு கிடைமட்ட குழாய் என்று கவனிக்கவும் சரி எனவே அவை பிரிந்து பின்னர் அவை நீராவிக்குள் விழும் அவை அனைத்தும் பிரிந்துவிடும் எனவே நீராவியின் உள்ளே இடைநிறுத்தப்பட்டுள்ள இந்த சொட்டுகளை நீங்கள் பெறத் தொடங்குவீர்கள் எனவே இது துளி வாரியாக இடைநிறுத்தப்பட்ட ஒடுக்க செயல்முறை மற்றும் பின்னர் மூன்றாவது மூன்றாவதாக நம்மிடம் மென் படல ஒடுக்க செயல்முறை உள்ளது எனவே என்னிடம் ஒரு சுவர் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதன் வெப்பநிலையை Ts என்று சொல்லலாம் மேலும் நீராவி அது Tsat இல் பராமரிக்கப்படுகிறது செறிவூட்டல் வெப்பநிலையில் என்று சொல்லலாம் இப்போது கன்டென்சேஷன் ரேட் இங்கே உருவாகும் ஒரு திரவப் படலமாக இருக்கும் திரவப் படலம் நகரத் தொடங்கும் பிறகு சுவரின் அடிப்பகுதியில் கன்டென்சேட் சேகரிக்கப்படும் எனவே இது மென் படல ஒடுக்க செயல்முறை ஆகும் எனவே இன்றைய விரிவுரையில் நாம் பார்க்கப் போவது இந்த மென் படல ஒடுக்க செயல்முறையை வகைப்படுத்தப் போகிறது இப்போது நான்காவது ஒன்று நேரடி ஒடுக்கம் ஆகும் நேரடி தொடர்பு நேரடி தொடர்பு ஒடுக்க செயல்முறை மற்றும் உங்களிடம் வெவ்வேறு வெப்பநிலையில் இரண்டு வெவ்வேறு திரவங்கள் இடையே தொடர்பு இருக்கும்போது போது இந்த ஒடுக்க முறை ஏற்படுகிறது சரி எனவே இப்போது என்னிடம் ஒரு கொள்கலன் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் காட்சிப்படுத்த ஒரு எளிய வழி என்னிடம் ஒரு கொள்கலன் உள்ளது மற்றும் என்னிடம் ஒரு திரவம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே என்னிடம் ஒரு குழாய் உள்ளது என்னிடம் ஒரு திரவம் உள்ளது அது பராமரிக்கப்படுகிறது ஆம் இப்போது நான் இந்த குழாய் வழியாக வாயுவை அனுப்பப் போகிறேன் இது Tsat இல் உள்ளது அது Tsatல் இருக்கும் ஒரு நீராவி நான் இந்த வாயுவை இந்தக் குழாய் வழியாக அனுப்பப் போகிறேன் அடிப்படையில் நான் இந்த திரவத்திற்கு நீராவியை குமிழி செய்யப் போகிறேன் இப்போது என்ன நடக்கிறது இது T sat ஐ விட சிறிய வெப்பநிலையில் உள்ளது இது T sat ஐ விட சிறியது எனவே குமிழ்கள் உள்ளே வரும்போது அவை உள்ளே வந்த கணம் செறிவூட்டல் வெப்பநிலையை விட கணிசமாகக் குறைவாக இருக்கும் திரவத்துடன் தொடர்பு கொள்கின்றன இங்கே குமிழ்கள் நன்றாக இருக்கிறது எனவே இது நேரடி தொடர்பு ஒடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது அங்கு இரண்டு திரவமும் வெவ்வேறு வெப்பநிலைகளில் உள்ளன அவற்றுள் ஒன்று ஒடுங்கப் போகிறது ஏனென்றால் மற்ற திரவமானது குறிப்பிடத்தக்க அளவு குறைந்த வெப்பநிலையில் உள்ளது சரி எனவே இது ஒரு நேரடி தொடர்பு ஒடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இன்றைய விரிவுரையின் எஞ்சிய பகுதிக்கு நாம் பார்க்கப் போவது மென் படல ஒடுக்க செயல்முறையை வகைப்படுத்தப் போகிறோம் அங்கே வித்தியாசம் இருக்கிறது இங்கே துளி வாரியாக துளி ஒரு திடமான மேற்பரப்பில் உருவாகிறது இங்கே துளிகள் சொட்டுகள் உண்மையில் விளக்கில் உருவாகின்றன எனவே படலம் என்பது உங்களுக்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும்போது ஒடுக்க விகிதத்தை உருவாக்கும் சொட்டுகள் கணிசமாக அதிகமாக உள்ளது உங்களிடம் இருப்பது உண்மையில் ஒரு குமிழியுடன் தொடங்குவது துளி வாரியாக அது உண்மையில் படலமாக மாறும் ஏனெனில் சொட்டுகள் விழுவதற்கு முன்பு ஒடுக்க விகிதம் கணிசமாக அதிகமாக இருக்கும் அதிக அளவு திரவம் இருக்கும் அது மேற்பரப்பில் வந்து பத்திரப்படுத்தி வைக்கப்படும் எனவே உங்களிடம் இருப்பது திரவத்தின் தொடர்ச்சியான ஓட்டம் ஆகும் இது உண்மையில் ஒரு படல உரையாடல் செயல்முறையாகும் சரி எனவே இப்போது என்னிடம் ஒரு படலம் உள்ளது அதுவே எனது கட்டுப்பட்ட அடுக்கு தடிமன் டெல்டா எக்ஸ் மற்றும் இங்கே என்னிடம் ஒரு நீராவி உள்ளது இது Tsat இல் உள்ளது மற்றும் இது Ts வெப்பநிலையில் உள்ளது மேலும் Ts என்பது Tsat ஐ விட சிறியது என்று கருதுகிறோம் சரி எனவே ஒடுக்கத்திற்கான உந்து சக்தி எது வெப்பநிலை சாய்வு சரி எனவே டெல்டா T என்பது Tsat கழித்தல் Ts ஆகும் எனவே அது ஒடுக்கத்திற்கான உந்து சக்தியாகும் இப்போது Ts ஆனது Tsat ஐ விட சிறியது எனவே வெப்பநிலை சுயவிவரம் என்னவாக இருக்கும் என்பதை நாம் உள்ளுணர்வாக யூகிக்க முடியுமா எனவே அது வெப்பநிலை சுயவிவரமாக இருக்கும் எனவே y ன் செயல்பாடாக T இருக்கும் சரி திசைவேக விவரக்குறிப்பு என்னவாக இருக்கும் அதே வித்தியாசமா எனவே நீராவி ஓய்வில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது சரியா இருக்கும் எனவே நீராவி சரியாக இருப்பதால் y இன் u அதிகபட்சமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் எனவே நடுவில் அதிகபட்சம் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் எனவே உங்கள் பாடப் புத்தகத்தைப் பார்த்தால் அவர்கள் வரைந்த இந்த குறிப்பிட்ட சுயவிவரத்தில் பிழை உள்ளது எனவே எல்லை அடுக்கில் சிலவற்றில் அதிகபட்சம் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே நீராவி ஓய்வில் உள்ளது ஏனெனில் அது முழுமையான ஓய்வு மற்றும் எனவே உங்களிடம் u முடிவிலி 0 ஆக உள்ளது சரி எனவே இப்போது இப்போது நான் உந்த சமநிலையை எழுத முடியும் எனவே இந்த பாடத்திட்டத்தில் வரும் வழக்கமான விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் செய்து வருகிறீர்கள் எனவே ஒரு அதிகபட்சம் ஏன் இருக்க வேண்டும் என்பது கேள்வி எனவே சுவரில் உள்ள திரவத்தின் திசைவேகம் சுவரில் உள்ள திரவத்தின் திசைவேகம் என்ன என்பதை நினைவில் கொள்க இது 0 ஏனெனில் இது ஒரு நழுவ முடியாத நிலை மற்றும் அது 0 ஆக இருக்க வேண்டும் திரவம் ஓய்வில் உள்ளது மற்றும் திரவம் இருக்கும் நீராவி நகராததால் ஓய்வு நேரத்தில் அது ஒரு அமைதியான திரவமாகும் எனவே நீராவி நகர்கிறது எனவே இப்போது படலத்தில் திரவம் நகர்கிறது எனவே இது பூஜ்ஜிய திசைவேகங்களைக் கொண்ட இரண்டு இடங்களுக்கு இடையில் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே இடையில் அதிகபட்சம் இருக்க வேண்டும் எல்லாம் சரி எனவே இப்போது நாம் x உந்த சமநிலையை எழுதலாம் எனவே udu வகுத்தல் dx கூட்டல் vdu வகுத்தல் dy அதாவது கழித்தல் 1 வகுத்தல் mu 1 வகுத்தல் rho dP வகுத்தல் dx பிளஸ் x dot வகுத்தல் rho க்கு சமம் எனவே நான் ஒரு கூட்டல் குறியைப் பயன்படுத்துகிறேன் என்பதை நினைவில் கொள்ளவும் ஏனென்றால் என்னிடம் d உள்ளது எனது x திசை இப்போது நேர்மறை புவியீர்ப்பு திசையில் இருந்தால் கூட்டல் mu வகுத்தல் rho d ஸ்கொயர் u வகுத்தல் dy ஸ்கொயர் சரி இப்போது நாம் ஒரு அனுமானத்தை இங்கே செய்கிறோம் அனுமானத்தைச் செய்யாமல் ஒருவரால் உண்மையில் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் பெறக்கூடிய சிலவற்றை நீங்கள் உள்ளே பெறமாட்டீர்கள் எனவே நாம் செய்யும் முதல் அனுமானம் என்னவென்றால் u மற்றும் v ஆகியவை மிகச் சிறியவை அது உண்மையில் ஒரு மோசமான அனுமானம் அல்ல எனவே எல்லை அடுக்குக்குள் திரவத்தின் திசைவேகம் மிகவும் சிறியது எனவே வெப்பச்சலன விளைவு வெப்பச்சலன விளைவுகள் மிகக் குறைவு எனவே இப்போது எனவே வெப்பச்சலன விளைவுகள் புறக்கணிக்க தக்கதாக இருந்தால் இந்த உந்த சமநிலையின் இடது பக்கத்தை நாம் புறக்கணிக்கலாம் எனவே நாம் உந்த சமநிலையை d ஸ்கொயர் u பை dy ஸ்கொயர் மூலம் எழுதலாம் அது dP பை dx 1 பை mu க்கு சமமானது இது திரவத்தின் mu ஆகும் ஏனெனில் இங்கே உந்த சமநிலையானது எல்லை அடுக்கில் உள்ளது எனவே நாம் திரவ அமைப்பை மைனஸ் ரோ திரவம் பெருக்கல் ஈர்ப்பு விசை வகுத்தல் mu திரவம் liquid system minus rho liquid into gravity divided by mu liquid எனப் பார்க்கிறோம் சரி எனவே இப்போது நீராவி ஓய்வில் உள்ளது என்று சொன்னோம் சரி எனவே நீராவி ஓய்வில் உள்ளது திசைவேகம் 0 மற்றும் அனைத்து சாய்வுகளும் 0 அனைத்து சாய்வுகளும் 0 ஆகும் எனவே எல்லை அடுக்குக்கு வெளியே உந்த சமநிலையானது dP பை dx ஆக இருக்கும் அது rho நீராவி பெருக்கல் ஈர்ப்பு விசைக்கு சமமாக இருக்கும் சரி எனவே எல்லை அடுக்கு உந்தம் 0 அனைத்து சாய்வுகளும் 0 வெளியில் உந்த எல்லை அடுக்கிற்கு சமன்பாடுகளை எழுதுவதற்கு முன்பு இயற்கை வெப்பச்சலனத்தில் நாம் செய்த அதே விஷயம் இதுதான் நீராவியின் அடர்த்தி rho நீராவியால் கொடுக்கப்பட்டால் அது நீராவியின் அடர்த்தி நீராவியின் திரவ அடர்த்தியால் பெருக்கப்பட்ட ஈர்ப்பு விசை அல்ல என்பதை நினைவில் வையுங்கள் சரி எனவே இப்போது நான் அந்த அளவைச் செருகினால் எனவே நான் அந்த அளவை இணைக்கிறேன் எனவே நாம் d ஸ்கொயர் u பை dy ஸ்கொயர் மூலம் பெற்றுள்ளோம் அது rho நீராவி கழித்தல் rho திரவம் வகுத்தல் mu திரவம் பெருக்கல் ஈர்ப்பு விசைக்கு சமமாக இருக்கும் சரி எனவே எல்லை அடுக்கின் உள்ளே x கூறு திசைவேக சுயவிவரங்களைக் கண்டறிவதற்கான பொறிமுறையை அது வழங்குகிறது சரி எனவே இந்த சமன்பாட்டை uy என்னால் தீர்க்க முடியும் அது g பெருக்கல் rho l கழித்தல் rho நீராவி வகுத்தல் திரவத்தின் பாகுத்தன்மை டெல்டா ஸ்கொயர் டெல்டா மைனஸ் ஹாஇப் y பை டெல்டா தி ஹோல் ஸ்கொயர் இக்கு சமம் சரி எனவே அதுதான் தீர்வு எனவே இப்போது இந்த வெளிப்பாட்டிலிருந்து திசைவேக விவரக்குறிப்பு நமக்குத் தெரியுமா ஆம் அல்லது இல்லை டெல்டா என்றால் என்னவென்று உங்களுக்குத் தெரியாது திசைவேகம் என்னவென்று தெரியவில்லை எனவே உண்மையில் இங்கு பயிற்சியானது எல்லை அடுக்கு தடிமன் என்ன என்பதைக் கண்டறிவதா எனவே இந்த டெல்டா என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எந்த இடத்திலும் எல்லை அடுக்கு தடிமன் என்ன எனவே எல்லை அடுக்கு தடிமன் கண்டுபிடிக்கும் வரை பிரச்சனை முழுமையடையாது திசைவேக விவரக்குறிப்பை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை உண்மையில் நீங்கள் வெப்பநிலை சமநிலையை எழுதும்போது அதே சிக்கல் தொடரும் எனவே இதை எப்படி கண்டுபிடிப்பது சரி எனவே இதைச் செய்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று நீங்கள் y டெண்டிங் டூ 0 ஐப் பயன்படுத்தலாம் 0 க்கு சமமாக du பை dy ஐப் பயன்படுத்தலாம் எல்லை அடுக்குக்குள் மட்டுமே நீங்கள் தீர்க்கிறீர்கள் என்று பாருங்கள் எனவே இது ஒரு நிலையான எல்லை மதிப்பு சிக்கலாகும் நீங்கள் எல்லையற்ற எல்லை மதிப்பு சிக்கலை சந்திக்கும் போது நீங்கள் ஒற்றுமை மாறியைப் பயன்படுத்துகிறீர்கள் அது உண்மை எனவே நீராவி 0 இல் இருப்பதால் எல்லை அடுக்குக்கான வரையறையை நீங்கள் வைத்திருப்பதைப் பார்க்கவும் சரி இது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சரியான எல்லை நிபந்தனையாக இருக்கும் மேலும் எல்லை அடுக்குக்குள் சுயவிவரத்தைத் தீர்ப்பதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் எல்லை அடுக்கு தடிமனை எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவே எல்லை அடுக்கு தடிமன் நமக்குத் தெரிந்தால் நாம் செய்து முடித்துவிட்டோம் சரி எனவே இப்போது எனவே இது ஒரு வகையான ஒரே நேரத்தில் வெப்பம் மற்றும் முகமூடி போக்குவரத்து பிரச்சனை எனவே ஒடுக்கம் செயல்முறை நிகழும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு கண்டன்சேட் ஆனது சேகரிக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சரி எனவே அனைத்து வழிகளிலும் முகமூடி போக்குவரத்து சமன்பாட்டை எழுதப் போவதில்லை ஆனால் நாம் கண்டுபிடிக்கப் போவது மொத்த ஒடுக்கப்பட்டதன் அளவு என்ன இதைச் செய்யாமல் இந்த சிக்கலை தீர்க்க முடியாது காரணம் எனவே அதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு ஒடுக்க செயல்முறை அங்கு நிகழும் அதில் உள்ள மறை வெப்பம் நீராவியால் இழக்கப்பட்டு ஒடுக்கத்தை உருவாக்குகிறது எனவே உருவாகும் ஒடுக்கத்தின் மொத்த அளவு என்னவென்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் மறை வெப்பத்தின் அளவை நீங்கள் தொடர்புபடுத்த முடியாது அது உண்மையில் ஒடுக்கத்தை உருவாக்குவதற்காக நீராவியால் விடுவிக்கப்படுகிறது ஏனெனில் உண்மையில் ஒடுக்கத்தை உருவாக்கும் நீராவியின் ஒரு யூனிட் நிறைக்கு மறை வெப்பம் விடுவிக்கப்படுகிறது எனவே ஒடுக்கத்தின் அளவு எவ்வளவு உருவாகிறது என்பதைக் கண்டுபிடிப்பது முக்கியம் மேலும் எல்லை அடுக்கை உண்மையில் எவ்வாறு தொடர்புபடுத்தப் போகிறோம் மற்றும் காரணம் அந்த வேலை ஏன் எல்லை அடுக்கு தடிமன் ஆகும் எல்லை அடுக்கு ஆனது உருவாகும் ஒடுக்கப்பட்ட திரவத்தைக் கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே எல்லை அடுக்கு தடிமன் என்ன என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் அந்த இடத்தில் இருக்கும் திரவம் அல்லது திரவத்தின் அளவு என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும் எனவே அதுவே உங்கள் எல்லை அடுக்கு தடிமனை வரையறுக்கிறது எனவே உருவாகும் ஒடுக்கத்தின் அளவு என்ன என்ற கேள்வியை நாம் நேரடியாகப் பெறுகிறோம் சரி எனவே இப்போது வேகத்தின் அடிப்படையில் நான் gamma x ஐ எந்த இடத்திலும் உள்ள ஒடுக்கத்தின் அளவு என்று அழைத்தால் சரி எனவே இது mdot ஆல் வழங்கப்படுகிறது எனவே எனது தட்டின் தடிமன் b இருந்தால் தட்டின் மறுபக்க நீளத்தில் என்று வைத்துக்கொள்வோம் எனவே mdot பை b எனில் நான் b ஐப் பயன்படுத்துகிறேன் ஏனெனில் உங்கள் உரையில் பயன்படுத்தப்பட்டுள்ள புராணக்கதையுடன் ஒத்துப்போக விரும்புகிறேன் எனவே mdot பை b என்பது ஒடுக்கத்தின் அளவு ஒரு யூனிட் நீளத்திற்கு ஒடுக்கத்தின் உருவாக்கத்தின் விகிதமாகும் இது புத்தகத்திற்கு வெளியே இருக்கும் எனவே அது இன்டெக்கிரல் ஜீரோ முதல் எல்லை அடுக்கு தடிமன் திரவத்தின் அடர்த்தி பெருக்கல் லோக்கல் திசைவேகம் பெருக்கல் dy ஆக இருக்கும் அது கடினம் அல்ல அதை எப்படி செய்வது என்று நமக்குத் தெரியும் எனவே இந்த 0 to டெல்டா x rho l பெருக்கல் g rho v வகுத்தல் mu l பெருக்கல் டெல்டா ஸ்கொயர் y வகுத்தல் டெல்டா மைனஸ் 1 பை 2 y பை டெல்டா தி ஹோல் ஸ்கொயர் d1 ஐ இணைக்கவும் 0 to delta x rho l into g rho v divided by mu l into delta square y by delta minus 1 by 2 y by delta the whole square into d1 சரி எனவே இந்த வெளிப்பாட்டை தொகையீடு செய்ய முடியும் எனவே அது rho l பெருக்கல் g rho v பெருக்கல் deltax cube வகுத்தல் 3 டைம்ஸ் mu l rho l into g rho v multiplied by deltax cube divided by 3 times mu l ஆக வரும் நான் செய்தது என்னவென்றால் நான் பூஜ்ஜியதிற்கும் டெல்டா விற்கும் இடையே தொகையீடு செய்தேன்